பல வெள்ளை பெட்டி சோதனை நுட்பங்கள் உள்ளன என்று நாம் விவாதித்தோம் ஆனால் இந்த வெவ்வேறு சோதனை நுட்பங்கள் அனைத்தையும் நாம் சோதிக்க வேண்டுமா என்ற ஒரு முக்கியமான கருத்தை நாம் விவாதிக்க வேண்டும் இந்த அரை டஜன் அல்லது ஒரு டஜன் சோதனை நுட்பங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி நாம் சோதனை செய்ய வேண்டுமா என்பதை முடிவு செய்ய வேண்டும் அதற்காக நாம் வலுவான சோதனை மற்றும் பலவீனமான சோதனை என்பவற்றின் கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இங்குள்ள யோசனை என்னவென்றால் வெவ்வேறு சோதனை நுட்பங்கள் சில ப்ரோக்ராம் எலிமென்ட்ஸ்களை களை நாம் மீண்டும் வடிவமைக்க தேவையில்லை நாம் ஒரு வலுவான சோதனையைச் செய்யும் வரை பலவீனமான சோதனை செய்யப்பட வேண்டியதில்லை ஏனெனில் இது ஒரு வலுவான சோதனையால் தானாக உறுதி செய்யப்படுகிறது இரண்டு வெள்ளை பெட்டி சோதனை உத்திகள் பூரணமாக இருக்கலாம் அதாவது அவை பொதுவான சில ப்ரோக்ராம் எலிமெண்ட்களை இயக்குகின்றன டெஸ்ட் உத்தி 1 என்பது டெஸ்ட் உத்தி 2 என்பதுடன் ஒன்றிணைந்த கூறுகளை செயல்படுத்துகிறது 2 டெஸ்ட் உத்திகளும் ஒன்றுக்கொன்று சார்புள்ளவையாக இருந்தால் இரண்டு டெஸ்ட் உத்திகளையும் பயன்படுத்தி சோதனை நடத்த வேண்டும் நாம் வலுவான பலவீனமான மற்றும் காம்பிளிமெண்டரி சோதனைகளை குறிப்பிடலாம் இங்கு அனைத்து கூறுகளையும் பச்சை நிறத்தால் மூடியிருக்கும் டெஸ்ட் உத்தியை காணலாம் அவை இளஞ்சிவப்பு நிறத்தில் கொடுக்கப்பட்ட பலவீனமான உத்தியை உள்ளடக்குகின்றன எனவே நீலக் கவரேஜிற்கான சோதனையை நாம் செய்யும் வரை பலவீனமான சோதனையைச் செய்ய வேண்டியதில்லை ஆனால் இதைப் பார்க்கும்போது இது ஒரு காம்பிளிமெண்டரி டெஸ்ட் உத்தி இது மற்ற உத்திகளுக்கான சில எலிமெண்ட்களை இயக்குகிறது மற்றும் இது கூடுதல் எலிமெண்ட்களையும் செயல்படுத்துகிறது எனவே இந்த நீல மற்றும் பச்சை உத்திகள் இரண்டையும் கொண்டு சோதனை செய்ய வேண்டும் பலவீனமான உத்தியை மட்டுமே நாம் நிராகரிக்க முடியும் இப்போது நாம் விவாதித்த அடிப்படைக் கருத்துகளின் அடிப்படையில் வெவ்வேறு வெள்ளை பெட்டி சோதனை உத்திகளைப் பார்ப்போம் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் என்பது ஒரு எளிமையான உத்திஆகும் இங்குள்ள யோசனை என்னவென்றால் ப்ரோக்ராமில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்யையும் ஒரு முறையாவது இயக்க வேண்டும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்யையும் ஒரு முறையாவது செயல்படுத்தும் வகையில் மூலக் குறியீடு மற்றும் டெஸ்ட் கேஸ் வடிவமைக்க வேண்டும் இந்த நுட்பத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய யோசனை என்னவென்றால்சில ஸ்டேட்மெண்ட்கள் களை நாம் செயல்படுத்தும்போது அது வெளிப்படும் ஆனால் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் அளவுகோலில் குறைபாடு உள்ளது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு டெஸ்ட் கேஸ் ஒரு முறை செயல்படுத்துவதன் மூலம் அனைத்து பிழைகளையும் கண்டுபிடிக்கலாம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை ஆனால் எல்லா ஸ்டேட்மெண்ட்களையும் செயல்படுத்தாமல் இருப்பதை விட இது சிறந்தது எனவே எல்லா ஸ்டேட்மெண்ட்களும் ஒரு முறையாவது செயல்படுத்தப்படுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் வெறும் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் போதுமானதாக இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் ஸ்டேட்மெண்ட் கவரேஜை நடைமுறைப்படுத்தலாம் ஆனால் அதிக எண்ணிக்கையிலான பிழைகள் அதாவது பெரும்பாலான பிழைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பதற்கு இது உத்தரவாதம் அளிக்காது ஏனெனில் ஸ்டேட்மெண்ட்யை ஒரு முறை செயல்படுத்துவதன் மூலம் அதில் உள்ள பிழைகளை கண்டுபிடிக்கலாம் என கூற முடியாது இப்போது ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இங்கே ப்ரோக்ராமில் உள்ள மொத்த ஸ்டேட்மெண்ட்களின் எண்ணிக்கையை நாம் கணக்கிடலாம் மேலும் டெஸ்ட் கேஸ் களால் செயல்படுத்தினால் 20 சதவீத ஸ்டேட்மெண்ட் கவரேஜை மட்டுமே அடைந்துள்ளோம் இது மிகவும் எளிமையான உத்தி ஆனால் இது நாம் காணும் அடிப்படை உத்திகள் மற்றும் பிற உத்திகளில் ஒன்றாகும் அவை ஸ்டேட்மெண்ட் கவரேஜை விட வலுவான சோதனையை அடைகின்றன அந்த நுட்பங்களைப் பற்றி விவாதிக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் மேலே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி ஒரு எளிய குறியீடு நம்மிடம் உள்ளது அதே நேரத்தில் x y ஆக இருக்கும்போது x y என்றால் x x y அல்லது y y x நமக்கு நினைவிருந்தால் இது யூலரின் மீ வ கணக்கீட்டு குறியீடு ஆகும் எந்த உள்ளீட்டு மதிப்புகளுக்கெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் செயல்படுத்தப்படும் என்பதை நாம் பார்க்கலாம் இங்கே ஒரு டெசிஷன் உள்ளது x y என்றால் மட்டுமே x என்ற ஸ்டேட்மெண்ட் செயல்படுத்தப்படும் x y எனில் புரோகிராமில் உள்ள ஸ்டேட்மெண்ட் 2 செயல்படுத்தப்படும் நாம் அதை x y உடன் சோதித்தால் ஸ்டேட்மெண்ட் 6 மூலம் ஸ்டேட்மெண்ட் 2 செயல்படுத்தப்படாது எனவே முதலில் x y என்பதை சரிபார்க்க வேண்டும் பின்னர் நாம் x y மற்றும் x y ஐ கொண்டிருக்க வேண்டும் எனவே இது யூக்லிட்டின் மீ வ அல்காரிதம் ஆகும் மற்றும் எந்த குறிப்பிட்ட மதிப்புக்கு ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் செயல்படுத்தப்படும் என்பதை நாம் அறிவோம் இருப்பினும் பின்னர் ஒரு பெரிய புரோகிராமைக் கொடுத்தால் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் அடையக்கூடிய குறிப்பிட்ட மதிப்புகள் எவை என்பதை அடையாளம் காண்பது மிகவும் கடினம் அதிர்ஷ்டவசமாக வெள்ளை பெட்டி சோதனைக்கு குறிப்பிட்ட மதிப்புகளைப் பார்த்து அல்லது எது எவற்றை செயல்படுத்தும் என்பதை அடிப்படையாகக் கொண்டு டெஸ்ட் கேஸ் களுக்கான மதிப்புகளை நாம் தொடர்ந்து தரலாம் கவரேஜ் கருவி எவ்வளவு முழுமையான சோதனை செய்யப்பட்டது என்பதைக் கூறும் முழுமையான சோதனை நடக்கும் வரை நாம் தொடர்ந்து சோதனை செய்யலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு யூக்லிட்டின் மீ வ ப்ரோக்ராமில் வேறுபட்ட மதிப்புகளை நாம் தேர்வுசெய்தால் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் செயல்படுத்தப்படுகிறது உண்மையில் பெரிய புரோகிராம்களுக்கு எந்த மதிப்புகளுக்கு ஸ்டேட்மெண்ட் செயல்படுத்தப்படுகிறது என்பதை கண்டுபிடித்தல் கடினமாகும் ஆனால் ஒரு சிறிய புரோகிராம்கான ஸ்டேட்மெண்ட் கவரேஜின் கருத்தை எளிதில் புரிந்து கொள்ளலாம் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் செயல்படுத்தபடுவதற்கான மதிப்புகளை அடையாளம் காண வேண்டும் சில மதிப்புகள் அல்லது டெஸ்ட் கேஸ் களை பார்த்து ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் செயல்படுத்தபடுமா என்பதை நாம் சொல்ல முடியும் நாம் விவாதிக்கும் அடுத்த வெள்ளை பெட்டி உத்தி பிரான்ச் லிருந்து வெளியேறுவதையும் உறுதி செய்ய வேண்டும் இதேபோல் இவை இரண்டும் நடந்தால் நிபந்தனை சரி மற்றும் தவறு ஆகும் அதேபோல் ஃபார் லூப்பைப் களை வடிவமைக்க முடியும் ஆனால் சாதாரண நடைமுறை சூழ்நிலையில் பிரான்ச் கவரேஜ் டெஸ்ட் கேஸ் களை நாம் வடிவமைக்க வேண்டிய அவசியமில்லை நாம் உள்ளீட்டைக் கொடுத்து வருகிறோம் மேலும் கவரேஜ் கருவி நமக்குத் தெரிவிக்கும் பிரான்ச் கவரேஜின் அளவு என்ன என்பதை தெரிந்துகொள்ளலாம் நாம் போதுமான பிரான்ச் பாதுகாப்பு பெறும் வரை தகவல் தொடர்ந்து அளிக்கப்படுகிறது எனவே யூக்லிட்டின் மீ வ என்ற எளிய ப்ரோக்ராம்ற்கு பிரான்ச் கவரேஜை அடையக்கூடிய சில டெஸ்ட் கேஸ் களை நாம் வடிவமைக்க முடியும் ஆனால் கவரேஜை எவ்வாறு அளவிடுவது டெஸ்ட் கேஸ் களைப் பயன்படுத்தி நாம் புரோகிராம்களை இயக்குகிறோம் என்றால் கவரேஜ் கருவி எவ்வாறு செயல்படுத்தப்பட்ட கவரேஜின் அளவைப் தெரியப்படுத்தும் இது சாத்தியமான அனைத்து பிரான்ச்களையும் மற்றும் பிரான்ச்களின் எண்ணிக்கை மற்றும் செயல்படுத்தப்பட்ட பிரான்ச்களின் எண்ணிக்கைகளையும் கண்டுபிடிக்கும் இது வொயில்களின் செயல்பாட்டின் போது சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளை அடைய வேண்டும் எனவே இவை ஒவ்வொன்றும் இங்கே இரண்டு முறை கணக்கிடப்படும் நம்மிடம் n டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்கள் இருந்தால் பிரான்ச்களின் எண்ணிக்கை 2 n ஆக இருக்கும் கவரேஜ் கருவி இந்த பிரான்ச்களில் எத்தனை உண்மை மற்றும் பொய்யானவை என்பதைக் கண்டுபிடிக்க உதவும் பின்னர் அது செயல்படுத்தப்பட்ட பிரான்ச் கவரேஜின் அளவைப் தெரியப்படுத்தும் ஆனால் நாம் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் பிரான்ச் கவரேஜ் அல்லது ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் என்பவற்றில் எது வலுவான சோதனை என்பதாகும் ஏனெனில் இது வலுவான சோதனை என்று நாம் கூற முடிந்தால் நாம் மற்ற சோதனைகளைச் செய்யத் தேவையில்லை ஆனால் ஏதாவது ஒரு சோதனையை வலுவானது என்று நாம் சொன்னால் அது வலுவான சோதனை என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும் இப்போது பிரான்ச் கவரேஜ் மற்றும் ஸ்டேட்மென்ட் கவரேஜ் ஆகியவற்றை ஒப்பிடும்போது பிரான்ச் கவரேஜ் ஸ்டேட்மென்ட் கவரேஜை விட வலிமையானது என்று நாம் கூறலாம் ஏனென்றால் ஒவ்வொரு ஸ்டேட்மென்ட்யும் ஏதேனும் ஒரு பிரான்ச்யில் இருக்க வேண்டும் எனவே இங்கே நமது வாதம் என்னவெனில் ஒரு புரோகிராமில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அது ஏதாவது ஒரு பிரான்ச்யில் இருக்க வேண்டும் எனவே நாம் பிரான்ச்களை செயல்படுத்துகிறோம் என்றால் எல்லா ஸ்டேட்மெண்ட்களும் செயல்படுத்த பட்டிருக்க வேண்டும் எனவே பிரான்ச் கவரேஜ் ஸ்டேட்மெண்ட் கவரேஜை உறுதி செய்கிறது ஆனால் கேள்வி என்னவென்றால் பிரான்ச் கவரேஜ் ஸ்டேட்மெண்ட் கவரேஜை உறுதிசெய்வது சாத்தியமா பிரான்ச் கவரேஜ் இப்போது நாம் காட்டக்கூடிய அறிக்கை கவரேஜுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியுமா ஸ்டேட்மெண்ட்யால் உறுதிப்படுத்தப்படாத சில பிரான்ச்கள் உள்ளன என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இல்லையெனில் அவைகள் ஒரே மாதிரியாக தோன்றும் அது வலுவானது என்பதைக் காட்ட பிரான்ச் கவரேஜ் ஸ்டேட்மெண்ட் கவரேஜை உறுதி செய்கிறது என்பதை மட்டும் காட்ட வேண்டும் ஆனால் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் பிரான்ச் கவரேஜை உறுதிப்படுத்தாது என்பதையும் காட்ட வேண்டும் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் சில பிரான்ச்கள் உள்ளன அவை ஸ்டேட்மெண்ட் கவரேஜை அடைந்தாலும் செயல்படுத்தப்படாமல் போகலாம் அதை எவ்வாறு காண்பிப்பது அதைக் காட்ட ஒரு வழி யாதெனில் பிரான்ச் கவரேஜ் ஸ்டேட்மெண்ட் கவரேஜுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது ஏனெனில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்யும் ஏதேனும் ஒரு பிரான்ச்யில் இருக்க வேண்டும் எனவே வலுவான சோதனை என்பது பலவீனமான சோதனையின் சூப்பர்செட் என்று நாம் கூறியது போல் ஒரு வலுவான சோதனையைச் செய்கிறோம் என்றால் பலவீனமான சோதனையை நாம் செய்யத் தேவையில்லை நாம் பிரான்ச் சோதனையைச் செய்கிறோம் என்றால் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் சோதனையைச் செய்யத் தேவையில்லை ஆனால் இதுவரை பிரான்ச் கவரேஜ் ஸ்டேட்மெண்ட் கவரேஜை உறுதி செய்கிறது என்பதைக் காட்டியுள்ளோம் ஆனால் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் பிரான்ச் கவரேஜை அடையவில்லை என்பதையும் காட்ட வேண்டும் ஆகவே ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் பிரான்ச் கவரேஜை அடையவில்லை என்பதை உறுதி செய்யும் ஒரு உதாரணத்தை இங்கே பார்க்கலாம் c1 சரி எனில் ab என்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளது என எடுத்துக்கொள்ளலாம் இப்போது c1 சரி எனில் c1சரி என்னும் ஸ்டேட்மெண்ட் கவரேஜை அடைகிறோம் ஆனால் அது பிரான்ச் கவரேஜை அடையவில்லை ஏனெனில் c1 தவறானது என்பது உறுதி செய்யப்படவில்லை எனவே இந்த குறியீடு ஸ்டேட்மெண்ட் கவரேஜை செயல்படுத்துகிறது ஆனால் பிரான்ச் கவரேஜ் மற்றும் குறியீட்டை உறுதிப்படுத்தவில்லை இது ஒரு எளிய எடுத்துக்காட்டு இது பிரான்ச் கவரேஜ் ஸ்டேட்மெண்ட் கவரேஜை உறுதிப்படுத்தாது என்பதை புரிந்துகொள்ள உதவுகிறது பல கவரேஜ் கருவிகள் உள்ளன டெஸ்ட் கேஸ் செயல்படுத்தப்படும் போது கவரேஜ் கருவிகள் கவரேஜ் அறிக்கையைக் காட்டுகிறது கவரேஜ் அறிக்கையில் வெவ்வேறு செயல்பாடுகளுக்கு செயல்படுத்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் பிரான்ச் கவரேஜ் போன்றவை என்ன என்பதைக் காட்டுகிறது மேலும் இன்னும் செயல்படுத்தப்படாத ஸ்டேட்மெண்ட்கள் என்ன என்பதைக் காட்டும் பல கருவிகள் உள்ளன இவை சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளன மேலும் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் அடையப்படவில்லை என்பதையும் இதுவரை செயல்படுத்தப்படாத ஸ்டேட்மெண்ட்கள் இவை என்பதையும் நாம் பார்க்கலாம் எனவே பிரான்ச் கவரேஜ் வலுவான சோதனை என்பதை நாம் கண்டோம் ஒரு பிரான்ச் கவரேஜ் ஸ்டேட்மெண்ட் கவரேஜை செயல்படுத்துகிறது ஆனால் இந்த கூற்றை தலைகீழாக கூறமுடியாது அதாவது நாம் ஸ்டேட்மெண்ட் கவரேஜை செயல் படுத்தினால் பிரான்ச் கவரேஜ் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று அர்த்தமல்ல இதுவரை நாம் ஸ்டேட்மெண்ட் கவரேஜ் மற்றும் பிரான்ச் கவரேஜ் ஆகியவற்றைப் பார்த்தோம் ஆனால் பிரான்ச் கவரேஜ் ஒரு நல்ல சோதனையாக இருக்குமா சில பிழைகளை கண்டுபிடிக்காமல் இருக்குமா அதாவது பிரான்ச் கவரேஜை பயன்படுத்தினாலும் சில வகையான பிழைகள் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்குமா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இதைத்தான் நாம் இப்போது விவாதிக்கப் போகிறோம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட பிரான்ச் நிபந்தனை உள்ளது என கொள்ளலாம் உயர் இலக்கம் 1 அல்லது குறைந்த இலக்கம் 1 என்றால் செயல் A நடைமுறைப்படுத்தப்படும் இப்போது இங்கே பிரச்சனை என்னவென்றால் நாம் எதைச் செயல்படுத்துகிறோம் உயர் இலக்கம் 1 அல்லது குறைந்த இலக்கம் 1 என்றால் செயல் A நடைமுறைப்படுத்தப்படும் அல்லது செயல் A1 நடைமுறைப்படுத்தப்படும் என்பதாகும் இப்போது பிரான்ச் கவரேஜை இங்கே செயல்படுத்துகிறோம் என்று சொல்லலாம் ஏனெனில் முதல் பிரான்ச் நிபந்தனை சரிதான் எனவே A செயல்படுத்தப்படுகிறது பிரான்ச் நிபந்தனை தவறானது என்றால் A1 செயல்படுத்தப்படுகிறது இதை நாம் பார்க்கும்போது உயர் மதிப்பு 1 ஆக இருப்பின் நிபந்தனை சரி என அமையும் குறைந்த இலக்கம் 1 என்பதை பொருட்படுத்த தேவையில்லை நம்மிடம் உயர் மதிப்பு 0 மற்றும் குறைந்த இலக்கம் 1 என்று இருப்பின் இந்த நிபந்தனை தவறு எனப்படும் எனவே இந்த குறிப்பிட்ட பிரான்ச்க்கு சரி மற்றும் தவறு ஆகிய இரண்டையும் செயல்படுத்தி உள்ளோம் ஆனால் நம்மிடம் சில செயல்கள் உள்ளன என்று எடுத்துக் கொள்ளலாம் அவை குறைந்த இலக்கம் 1 ஆக இருக்கும்போது தவறு என அமையும் அந்த வழக்கில் சோதனை மூலம் அந்த பிழையை நாம் கண்டுபிடிக்க முடியாது எனவே டெசிஷன் மட்டும் சரி மற்றும் தவறு என உறுதிப்படுத்தினால் போதாது இங்குள்ள அனைத்து கூறு நிபந்தனைகளும் மற்றும் அவற்றின் உட்பிரிவுகள் அனைத்தும் சரி மற்றும் தவறு என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே பிரான்ச் கவரேஜ் என்பது ஒரு வலுவான சோதனை என்றாலும் அதை செயல்படுத்த முடியாமல் போகலாம் இது பல வகையான பிழைகளை கண்டு பிடிக்காமலும் போகலாம் மேலும் நாம் ஒரு வலுவான சோதனையை செய்ய வேண்டியிருக்கும் வலுவான சோதனை என்பது நிபந்தனைகளின் உட்பிரிவுகள் மற்றும் டெசிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆகிய இரண்டிற்கும் சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் இது நம்மை அடிப்படை கண்டிஷன் கவரேஜ்க்கு கொண்டு செல்கிறது அடிப்படை கண்டிஷன் கவரேஜில் ஒவ்வொரு கூறு நிபந்தனையும் சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளை அடைய வேண்டும் எனவே நம்மிடம் a அல்லது b இருந்தால் அது சரி மற்றும் தவறு என இருக்க வேண்டும் டெஸ்ட் கேஸ் கள் a என்பதன் சோதனை முடிவு சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளை உறுதிப்படுத்த வேண்டும் அடிப்படை கண்டிஷன் கவரேஜில் டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்யில் உள்ள கூறு உட்பிரிவுகள் சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளை எடுப்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே ஒரு கூட்டு நிபந்தனை வெளிப்பாட்டின் ஒவ்வொரு கூறுகளும் சரி மற்றும் தவறு என்னும் மதிப்புகளை கொண்டிருக்க வேண்டும் உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் a 10 மற்றும் b 50 என்று எடுத்துக்கொள்வோம் இப்போது a 15 மற்றும் b 30 எனில் a என்பது 15 ஆகவே சரியாகிறது மற்றும் b என்பது 30 ஆகவே சரியாகிறது இப்போது மற்ற டெஸ்ட் கேஸ் ல் a 55 எனவும் b 60 எனவும் இருப்பின் a 5 5 10 தவறானது மற்றும் b 60 60 50 தவறானது எனவே இந்த இரண்டு டெஸ்ட் கேஸ் ஒவ்வொரு நிபந்தனைக்கும் தவறானதாக இருக்கலாம் ஆகையால் பல உட்பிரிவுகளை உள்ளடக்கிய பெரிய டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்யில் 2 டெஸ்ட் கேஸ் சோதனையை அடைய முடியும் இது மிகவும் வலுவான கவரேஜ் அளவுகோலாக இருக்காது என்பதற்கான குறிப்பை நமக்கு அளிக்கிறது நாம் அடிப்படை கண்டிஷன் சோதனையை செயல் படுத்தினால் அது பிரான்ச் கவரேஜ் உறுதி செய்யுமா இந்த கேள்விக்கு நாம் பதிலளிக்க வேண்டுமானால் அடிப்படை கண்டிஷன் சோதனை என்பது டெசிஷன் கவரேஜ் அல்லது பிரான்ச் கவரேஜை விட வலுவான சோதனையா அல்லது இது ஒரு பலவீனமான சோதனையா அல்லது இது ஒரு காம்பிளிமெண்டரி சோதனையா என்பதை அறிந்து கொள்ளல் வேண்டும் இப்போது நாம் கிட்டத்தட்ட விரிவுரையின் முடிவில் இருக்கிறோம் இந்த கருத்தையும் பிற வெள்ளை பெட்டி சோதனை உத்திகளையும் அடுத்த விரிவுரையில் விவாதிப்போம்